அறிவுசார் சொத்தின் தோற்றம் அறிவுசார் சொத்து என்பது இரண்டு வார்த்தைகளைக் கொண்டிருக்கிறது அறிவு சார்ந்த மற்றும் சொத்து இவை இரண்டும் அறிவுசார் பகுதி என்பது அந்தப் பொருளின் தோற்றம் நிகழ்ந்த விதத்தைப் பற்றிப் பேசுகிறது அதாவது அறிவு சார்ந்த படைப்புத் திறன் கொண்ட முயற்சியின் மூலம் அந்தப் பொருள் உருவானதைப் பற்றிப் பேசுகிறது சொற்றொடரின் சொத்து என்னும் பகுதி அது சட்டப்படி சொத்தாகக் கருதப்படுவதைப்பற்றியும் அதுதொடர்பான உரிமைகளைப் பற்றியும்அந்தச் சொத்தை மற்றவர்களிடமிருந்து அந்நியப் படுத்துவதற்கும் நீங்கள் அனுபவிப்பதற்கும் உங்களுக்குத் தனித்துவமான உரிமைகள் இருப்பது பற்றியும் சொல்லுகிறது எனவே அறிவுசார் சொத்து என்பது சமீபத்தில் தோன்றிய ஒரு சொற்றொடர் ஆகும் 1949இல் நமது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் உருவானது அது பல்வேறுவிதமான அறிவுசார் சொத்துரிமை பற்றிப் பேசுகிறது அறிவுசார் சொத்து என்ற சொற்றொடரை பயன்படுத்தாமலேயே அது காப்புரிமை பற்றிப் பேசுகிறது பதிப்புரிமையை பற்றிப் பேசுகிறது வர்த்தக முத்திரைகளைப் பற்றிப் பேசுகிறது ஆனால் அறிவுசார் சொத்து என்ற சொற்றொடரை நமது அரசியல் அமைப்புச் சட்டம் பயன்படுத்தவில்லை எனவே 1949 ஐ ஒட்டி அதாவது நமது அரசியல் அமைப்புச் சட்டம் அமலுக்கு வந்துகொண்டிருந்தபோது அறிவுசார் சொத்து என்ற சொற்றொடர் பரவலாகப் பயன்படுத்தப்படவில்லை என்பது நமக்குத் தெரிகிறது உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அல்லது WIPO உருவாக்கப்பட்டதனால் இந்த சொற்றொடர் பரவலான புழக்கத்திற்கு வந்தது விபோ அமைப்பு வந்தபோது அது அறிவுசார் சொத்துரிமைக்கு ஒரு வரையறையைத் தந்தது பல்வேறு விதமான பொருட்களின் மேல் வெளிப் படக் கூடிய பொருட்கள் அல்லது உரிமைகளின் தொகுப்பு என்று அறிவுசார் சொத்தை வரையறுத்தது நாம் துவங்கியபோது ஒரு காப்புரிமை அலுவலகத்தை உருவாக்கினோம் அந்தக் காப்புரிமை அலுவலகமே வர்த்தக முத்திரைகளுக்கான அலுவலகமாகவும் செயல்பட்டது எனவே அந்த அலுவலகம் காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரைக்கான அலுவலகமாக அழைக்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் காப்புரிமை அலுவலகம் ஆனது அறிவுசார் சொத்து அலுவலகமாக மறு பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறது எனவே அறிவுசார் சொத்து என்னும் சொற்றொடர் தற்போதைய பயன்பாட்டில் நுழைந்து இருப்பதற்கான அதிகாரப்பூர்வ உதாரணம் இது ஆகும் அறிவுசார் சொத்து சட்டக்கல்லூரிகளில் 1990களில் பாடத் திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் சமீபகாலத்தில் 2016 ஆம் ஆண்டில் நமக்குத் தேசிய ஐஆர்பி கொள்கை அமுல்படுத்தப்பட்டது முதல்முறையாக நமக்கென்று அறிவுசார் சொத்துரிமை குறித்த ஒரு கொள்கை அமைக்கப்பட்டது இதுவாகும் எனவே 1949 இல் ஆரம்பித்து 2016 வரை இந்தியாவில் எப்படி அறிவுசார் சொத்து என்னும் சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதையும் இப்போது எப்படிப் பொதுவான பயன்பாட்டில் உள்ள சொற்களில் ஒன்றாக ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் காணலாம் இப்போது இது எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது காப்புரிமைகள் பதிப்புரிமை வர்த்தக முத்திரைகள் புவிசார் குறியீடுகள் வடிவமைப்புகள் இவைதான் நாம் ஏற்கனவே பேசிய பல்வேறு வகையான அறிவுசார் சொத்துக்கள் இவற்றுள் ஏதாவது பொதுவான கருப்பொருள் உள்ளதா அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால் நாம் சொத்துப் பாதுகாப்பில் அறிவுசார் சொத்தின் சொத்துப் பகுதியைப் பற்றிப் பேசும்போது சொத்துப் பாதுகாப்பு அருவமானற்றின்மீது வெளிப்படுகிறது என்பது தெரிகிறது நம்மால் தொட்டு உணர முடியாத அருவமான விஷயங்களின் மேல் அது வெளிப்படுவதால் அதுதான் இவற்றுக்குள் உள்ள பொதுவான கருப்பொருள் தொட்டு உணர முடியாத அருவமானவைகள் உள்ளன அவற்றின்மேல் ஒருவிதமான சொத்துப் பாதுகாப்பை நாம் கொண்டிருக்கிறோம் அதுதான் அறிவுசார் சொத்துக்கான பொதுவான கருப்பொருள் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் அருவமானவை எனும்போது பாதுகாப்புக்கான விஷயப் பொருளாக இருப்பவை யோசனைகள் ஆக இருக்கலாம் வர்த்தக முத்திரைகளில் குறியீடுகளாக இருக்கலாம் கண்டுபிடிப்புகள் ஆக இருக்கலாம்காப்புரிமையாக இருந்தால் காப்புரிமை ஆட்சியினால் பாதுகாக்கப்படுபவை தகவல்களாக கலை இலக்கியப் படைப்புக்கள் அல்லது தகவல் பரிமாற்றம் ஆகியவையாக இருக்கலாம் அறிவுசார் சொத்துக்குப் பொதுவான கருப்பொருள் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதுதான் அதன் பொதுவான கருப்பொருள் அதாவது சொத்துப் பாதுகாப்பு வழங்கப்படுவது தொட்டு உணர முடியாத அருவமானவைகளின் மீது தற்போது உறுதியான விஷயங்களின் சூழலில் தெளிவற்றவற்றைப் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அருவமான உரிமைகள் மற்றும் உறுதியான விஷயங்கள் இணைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் எழுத்தாளரின் உரிமை என்னவென்றால் அவர் எழுதிய அறிவுசார் உள்ளடக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தொட்டு உணர முடியாத அருவமான உரிமைகளின் தொகுப்பு என்று சொல்லலாம் புத்தகமும் ஒரு இயல் உலகப் பொருளாகவும் ஒரு குறிப்பிட்ட பாணியில் வரையறுக்கப்பட்ட அச்சிடப்பட்ட பக்கங்களின் தொகுப்பாகவும் காணப்படுகிறது ஆகவே புத்தகம் என்பது ஒரு தெளிவான விஷயம் எழுத்தாளரின் உரிமைகள் மற்றும் அவர் ஒரு அறிவார்ந்த படைப்பை உருவாக்கினார் என்பது புத்தகத்தின் அருவமான பகுதியாக இருக்கும் எனவே பல சந்தர்ப்பங்களில் உறுதியான மற்றும் அருவமான பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக ஒரு நாற்காலி செய்ய நியமிக்கப்பட்ட ஒரு தச்சன் இப்போது தச்சன் ஒரு நாற்காலியை செய்யவேண்டிய அவசியம் உள்ளது எனவே அவர் நாற்காலியை உருவாக்குவதில் தனது உடல் உழைப்பைப் பயன்படுத்துகிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் நாற்காலியை வடிவமைப்பதில் அதன் பகுதிகளை உருவாக்குவதில் சீராக சேர்ப்பதில்அதை அழகும் பயன்பாடும் சேர்ந்த ஒரு நாற்காலியாக மாற்றுவதில் ஒரு படைப்புத் திறன் சார்ந்த உழைப்பும் தேவையாக உள்ளது நாற்காலியை செய்வதில் என்னவெல்லாம் உள்ளே சென்றதோ அதையெல்லாம் உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் தொட்டு உணரக்கூடிய வடிவமான அந்த நாற்காலியை உருவாக்குவதற்கு தொட்டு உணர முடியாத அருவமான நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டன என்பதை உங்களால் சொல்ல முடியும் மீண்டும் புத்தக உதாரணத்திற்கு வந்தால் புத்தகத்தின் எழுதப்பட்ட பகுதி அல்லது ஒரு புத்தகத்தை எழுதும் ஆக்கபூர்வமான முயற்சி ஆகியவை பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கப்படுகிறது அதேசமயம் புத்தகத்திலுள்ள இயல் உலக சொத்துக்களான பக்கங்கள் அச்சூழலில் பயன்படுத்தப்பட்ட மை உரை மற்றும் புத்தக அடையாள குறி இவையாவும் பதிப்புரிமை ஆட்சியின்கீழ் பாதுகாக்கப்படுவது இல்லை பதிப்புரிமை ஆட்சியானது இலக்கியப் படைப்பு அல்லது கலைப்படைப்பு அல்லது படைப்புத்திறன் வெளிப்படக்கூடிய வேறு ஏதாவது படைப்பாக இருந்தாலும் அதிலுள்ள தெளிவற்ற உரிமைகளை பதிப்புரிமை ஆட்சியானது பாதுகாக்கிறது ஆக இந்த ஆட்சி செய்வது என்ன இந்தக் காப்புரிமை ஆட்சி அருவமான விஷயங்களுடன் செயல்படுகிறது அப்போதுதான் அறிவுசார் சொத்துரிமை யானது அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே அறிவுசார் சொத்துரிமைகளைப் புரிந்துகொள்ள அறிவுசார் சொத்துரிமைகளை இயல் உலக உறுதியான பொருட்களில் வெளிப்படும் அருவமான உரிமைகளின் தொகுப்பாகப் பார்க்கவேண்டும் அருவமான உரிமைகள் என்ற சொற்களின் மூலம் நாம் குறிப்பிடுவது என்னவென்றால் நம்மால் தொட முடியாத உணர முடியாத விஷயங்களை மற்றும் தொடமுடியாத உணர முடியாத உரிமைகளை உதாரணத்திற்கு ஒரு மருந்து ஒரு மாத்திரை இருப்பதாக நான் உங்களிடம் சொன்னால் அந்த மாத்திரையை நசுக்கித் தூளாக்கி தூளாக ஆக்கினால் அதை உங்களால் உணர முடியும் அதேபோல் ஒரு காப்புரிமையால் பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக நான் உங்களிடம் சொன்னால் அந்த மாத்திரையில் உள்ள தயாரிப்புப் பகுதியானது காப்புரிமையால் பாதுகாக்கப்படுகிறது இது விஷயத்தில் நீங்கள் சென்று அந்த காப்புரிமை எண்ணைப் பார்த்து அங்கிருந்து நான் கை காட்டக்கூடிய இன்னொரு இடத்திற்குச் சென்றுஅந்த மாத்திரையில் உள்ளடங்கியுள்ள உரிமையைப் பற்றிய தகவலை அறிந்தால் ஒழிய உங்களால் அதைப் பகுப்பாய்வு செய்ய முடியாது எனவே நாம் அருவமான பொருள்களையும் உறுதியான பொருள்களையும் எப்பொழுதும் எப்படிப் புரிந்து கொள்கிறோம் என்றால் அருவமான உரிமைகள் உறுதியான பொருள்களின் மேல் வெளிப்படுகின்றன எனவே பதிப்புரிமை சில விஷயங்களைச் செய்வதற்கான பிரத்தியேக உரிமையை வழங்கும் உதாரணமாக உங்களிடம் பதிப்புரிமை இருந்தால் இப்போது கூடுதல் நகல்களை உருவாக்க உங்களுக்கு உரிமை உண்டு இது பதிப்புரிமை என்றால் என்ன என்பதற்கான எளிய விளக்கம் ஆகும் எனவே மேலதிக நகல்களை உருவாக்க உங்களுக்கு உரிமை இருந்தால் இதைச் செய்யும் வேறு எந்த நபரும் உங்கள் அனுமதி இன்றி உங்கள் புத்தகத்தின் மேலதிக நகல்களை உருவாக்குவது உங்கள் உரிமையை மீறுவதாகக் கூறப்படுகிறது அந்த நபர் உங்களிடம் உள்ள உரிமையை மீறுகிறார் எனவே புத்தக ஒப்புமைக்கு மீண்டும் வருவோம் பதிப்புரிமை பெற்ற புத்தகமாக ஒரு புத்தகம் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் புத்தகத்தில் உள்ள இயல் உலக சொத்தானது பக்கங்களில் அட்டையில் அல்லது பிசின் மற்றும் பிணைக்கப் பயன்படும் பசை மற்றும் புத்தக அடையாள குறி இவற்றில் வெளிப்படுகிறது இத்தகைய இயல் உலக சொத்து விற்பனை நிலையத்தில் அதைப் பெறுபவருக்கு முழுமையாக மாற்றப்படுகிறது ஒரு முழுமையான பரிமாற்றம் உள்ளது நீங்கள் புத்தகத்திற்குப் பணம் செலுத்துகிறீர்கள் நீங்கள் வாங்கிய இயல் உலக உறுதிச் சொத்தான புத்தகம் இப்போது முழுமையாக உங்களுக்குச் சொந்தமாக இருக்கிறது நீங்கள் அந்தப் புத்தகத்தை என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்யலாம் உங்களுக்கு அந்த புத்தகத்தைப் பிடிக்கவில்லை என்றால் அதை ஒதுக்கி வைக்கலாம் அதன் மூலம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் அதை எரிக்கலாம் துண்டு துண்டாக ஆக்கலாம்அந்தப் புத்தகத்தின் இயல் அம்சங்களைப் பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய எதையும் செய்யலாம் உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு அதைப் படிக்காமலேயே இருக்கலாம் ஆனால் புத்தகத்தின் அறிவுசார் பகுதிக்கு வரும்போது உதாரணமாக முதல் அத்தியாயத்தின் உள்ளடக்கம் அறிவுசார் சொத்துரிமையின் ஆட்சியால் அந்த உள்ளடக்கத்தின் மீது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு வரம்புகள் விதிக்கப்படுகின்றன உங்களால் அந்த அத்தியாயத்தை போட்டோ எடுத்து இணையத்தில் இடுகையிட முடியாது உங்களால் அந்த அத்தியாயத்தின் பல நகல்களை உருவாக்கி அதை ஒரு விலைக்கு விற்க முடியாது யூடியூபில் உங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கை அணுகக் கூடிய ஒருவர் புத்தகத்தைப் பார்ப்பதற்கு வசதியாக உங்கள் கணினி மூலம் புத்தகத்தைப் படிக்க அவர்களை அனுமதிப்பது ஒவ்வொரு பக்கமாகப் புரட்டி அவர் புத்தகத்தை முழுமையாகப் படிக்க உதவி செய்வது என்று நேரடி ஸ்ட்ரீமிங் நீங்கள் செய்ய முடியாது இந்தக் கட்டுப்பாடுகள் அனைத்தும் பதிப்புரிமை உரிமையாளர் புத்தகத்தை வாங்கிய ஒருவருக்கு விதிக்க கூடியவை எனவே புத்தகம் என்னும் படைப்பின் அருவமான பகுதியானது அறிவுசார் சொத்துரிமையின் உரிமையாளரான ஒருவருக்கு மற்றவர்கள் அதைப் பயன்படுத்துவதற்கு எதிராகக் கட்டுப்பாடுகளை விதிக்க உரிமையைத் தருகிறது இத்தகைய கட்டுப்பாடுகள் புத்தகத்தின் இயல் உலகப் பகுதி என்று வரும்போது இருப்பதில்லை ஆக நாம் அறிவுசார் சொத்துரிமைகளை படைப்புத்திறன் சார்ந்த பகுதியில் இருந்து பின்பு ஒரு இயல் உலக உற்பத்திப் பொருளின் மீது வெளிப்படக்கூடிய பிரத்தியேக உரிமைகள் என்று புரிந்து கொள்கிறோம் நாம் இப்போது எழுதப்பட்ட படைப்பின் ஒரு உதாரணமாக ஒரு சமையல் புத்தகத்தைப் பார்க்கலாம் நீங்கள் புத்தகத்திலுள்ள செய்முறையின் பல நகல்களை உருவாக்க முடியாது அதை நீங்கள் மக்களுடன் பகிர முடியாது ஆனால் செய்முறையின் உட்பொருளைப் புரிந்து கொள்வதில் இருந்தும் இறுதிப் பொருளை உருவாக்குவதில் இருந்தும் ஒரு நபரை எதுவும் தடுக்காது ஆகவே அறிவுசார் சொத்துரிமைகள் ஒரு படைப்பின் நகல்களைத் தயாரிப்பதை மட்டுமே தடுத்து நிறுத்தினாலும் அது உண்மையில் ஒரு உணவுப் பொருளின் செய்முறையை உருவாக்கும் உண்மையான வேலையைச் செய்வதில் இருந்து அவர்களைத் தடுக்காது அதனால்தான் சிலர் சமையல் புத்தகத்திற்கு பதிப்புரிமை என்பது எதிர் நோக்காக இருக்கிறது என்று கண்டறிந்துள்ளனர் தற்போது அறிவுசார் சொத்துரிமைகளால் சில வரம்புகள் முன்வைக்கப்படுகின்றன நாம் ஏற்கனவே சொன்னது போல் இவை பயனரின் உரிமைகள் ஆனால் அந்த உரிமைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன இப்போது பொதுவாக ஒரு அறிவுசார் சொத்துரிமை என்பது தயாரிப்பை உருவாக்குதல் பயன்படுத்துதல் விற்பனை செய்தல் சந்தைப்படுத்துதல் இறக்குமதி செய்தல் தொடர்பான உரிமைகளை வழங்கும் இந்த உரிமைகளை நாம் குறிப்பாக காப்புரிமையின் சூழலில் குறிப்பிடுகிறோம் காப்புரிமைகள் இந்த அனைத்து உரிமைகளையும் வழங்குகின்றன இப்போது உரிமை என்பது பல்வேறு வகைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுஅது வைப்புத் தொகையாக இருக்கலாம் பதிவு செய்வதன் மூலம் உருவாவதாக இருக்கலாம் இதை நீங்கள் நிரூபிக்க சட்டம் கூறும் சில கருத்துக்கள் கருத்துக்களால் இருக்கலாம் உதாரணமாகப் பதிப்புரிமை விஷயத்தில் நீங்கள் அசல் தன்மையை நிரூபிக்க வேண்டும் காப்புரிமையைப் பொறுத்தவரை கண்டுபிடிப்பு நிகழ்வதற்கு நீங்கள் கடந்துவந்த படிகளைக் காட்டவேண்டும் எனவே அறிவுசார் சொத்துரிமைகளால் வழங்கப்படும் உரிமைகள் மீதான சில கட்டுப்பாடுகள் இவை இந்தக் குறிப்பிட்ட விதிமுறைகளில் இதை நாம் விரிவாகப் பார்ப்போம் இப்போது அறிவுசார் சொத்தின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் அது அருவமானவற்றின் மீது சொத்துப் பாதுகாப்பை வழங்குகிறது உருவாக்கப்பட்ட தயாரிப்பின் பல தகவல்களை உருவாக்குவதற்கான வழியை இந்த அருவமான சொத்து தொடர்பான உரிமைகள் நமக்கு வழங்குகின்றன உதாரணமாக இது ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தால் ஆசிரியர் அந்த புத்தகத்தை எழுதினார் என்பதாலேயே ஆசிரியர் பல நகல்களை உருவாக்க அனுமதிக்கிறது இது ஒரு மருந்து என்றால் ஒரு நிறுவனம் மருந்தின் முதல் பதிப்பைக் கொண்டு வந்தது என்றால் பல பிரதிகளைத் தயாரிக்கவோ அல்லது பெருமளவில் உற்பத்தி செய்யவோ அல்லது நகலெடுக்கவோ அந்நிறுவனத்திற்கு அனுமதி கிடைக்கிறது இது பதிப்புரிமை பெற்ற மென்பொருள் நிரலாக இருந்தால் விண்டோஸ் 10 எனக் கூறினால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு அதன் பல நகல்களை உருவாக்க அனுமதி கிடைக்கிறது எனவே பல நகல்களை உருவாக்கும் திறன் அறிவுசார் சொத்துரிமையின் உரிமையாளருக்குத் தனது சொத்தினை வணிகமையமாக்கவும்அந்த உரிமையினால் பாதுகாக்கப்பட்டு உள்ள விஷயப் பொருளைத் தன் விருப்பப்படி பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதிக்கிறது எனவே அறிவுசார் சொத்துரிமைகளில் ஒரு அமலாக்க ஆட்சி உள்ளது இது ஒரு மனிதனின் அறிவுசார் சொத்து உரிமைகளை மற்றவர் பயன்படுத்துவதில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது எனவே அறிவுசார் சொத்து உரிமைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் அவை உறுதியான பொருள்களில் உள்ள அருவமான உரிமைகள் இந்த அருவமான உரிமைகள் பெருமளவில் நகல் எடுத்தல் மற்றும் தொழில் துறை உற்பத்தி ஆகியவற்றை சாத்தியமாக்குகின்றன